இந்த குறிப்பிட்ட விரிவுரை பன்னிரெண்டில் பயிற்சி வகைகளை பற்றி விவாதிப்போம் ஏனென்றால் தொகுதி 9 10 மற்றும் பதினொன்றில் பயிற்சி வடிவமைப்பு பற்றி விவாதித்தோம் இப்பொழுது என்ன வகையான பயிற்சிகள் விரும்பப்பட வேண்டும் மற்றும் அவற்றை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது பற்றி பேசுவோம் பயிற்சி பொதுவாக அறிவு பரப்பளவு என்பதில் தரப்படுகிறது அறிவு பரப்பளவில் குறிப்பிட்ட பயிற்சி நிரல்களை பற்றி பேசும் போது அடிப்படையில் ஏழு கூறுகளைப் பற்றி இங்கு பேசுவோம் அவை என்ன அந்த குறிப்பிட்ட அறிவு எவ்வாறு பெறுவது பயிற்சிக்கு தேவையான அறிவுக்கான மூலம் முதலில் நான் கல்வி உதாரணத்தை தர விரும்புகிறேன் அதாவது பி ஹெச் டி Ph D அறிஞர்கள் பற்றியது அவர்களை என்ன இதழ்கள் பார்த்தீர்கள் என்று கேட்க படுகிறார்கள் அவர்கள் எமரால்ட் மற்றும் எஃப்ஸ்கோ இப்பொழுது ஏ பி டி சி பட்டியலிடப்பட்ட இதழ்கள் எஸ் எஸ் சி ஐ பட்டியலிடப்பட்ட இதழ்கள் ஸ்கோபஸ் பட்டியலிடப்பட்ட இதழ்கள் இப்படி பல உள்ளன நாம் அவர்களை இலக்கிய விமர்சனம் செய்யும் போது இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் அதேபோல் நாம் தொழில் அறிவு பற்றி பேசும்போது இந்த தொழில் அறிவில் நாம் முக்கியமாக வழக்கு ஆய்வு கவனம் செலுத்தப் போகிறோம் அதாவது எந்த மாதிரியான வழக்கு ஆய்வு நீங்கள் படிக்க வேண்டும் எந்த புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் எந்த பத்திரிகைகளை நீங்கள் படிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு அடிப்படையான யோசனை தொழில் குறித்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்தத் தொழில் குறித்த அறிவு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த உயர் நிலையில் உங்கள் அறிவு கிடைக்கப்பெறுவீர்கள் எனவே ஒருவருக்கு எந்த வகையான பயிற்சியில் எந்தவிதமான மூலங்கள் கிடைக்கும் என்று அறிவு குறித்து ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அறிவு நிர்வாகத்தில் அறிவு கிடைப்பது மட்டுமில்லை அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது அந்த குறிப்பிட்ட அறிவை எவ்வாறு உபயோக படுத்த போகிறீர்கள் அதுவும் அது செயல்முறையாக இருக்க வேண்டும் புலத்தில் உபயோகப்படுத்தவது மாதிரி இருக்க வேண்டும் வகுப்பறையில் இருக்கும் அறிவு கோட்பாடு அறிவு அதை செயல்முறை படுத்த இயலாது அது மிகவும் கடினம் உதாரணத்திற்கு மோதல் மேலாண்மை பற்றிய அறிவு மோதல் மேலாண்மையில் ஐந்து உத்திகள் உள்ளன அதாவது தவிர்த்தல் இடம் அளித்தல் போட்டி இடுதல் கூட்டு முயற்சி மற்றும் சமரசம்செய்தல் இப்போது இது கோட்பாடு அறிவு இவை 5 உத்திகள் ஒரு மனிதனுடைய உயரிய அல்லது தாழ்வான சம்மதத்துடன் உள்ளவை மற்றும் ஒரு மனிதனுடைய தாழ்ந்த அல்லது உயரிய சம்மதம் பின்னர் இதனால் என்ன பயன் இந்த அறிவால் பயன் என்னவென்றால் ஒருவர் ஒழுங்கான மோதல் மேலாண்மை உத்தியை செயல்படுத்த முடிய வேண்டும் அதாவது தவிர்த்தல் எங்கு தேவையோ அந்த விஷயத்தில் போட்டி வேலை செய்யாது ஆனால் அது தவறாக கூட இருக்கலாம் அதாவது சில விஷயங்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் ஒருவர் அந்த மோதலை தவிர்க்க வேண்டும் ஆனால் அவர் போட்டிக்கு உட்படலாம் சில சமயம் இடம் அளித்தல் தான் தேவை தவிர்த்தல் இல்லை இடம் அளித்தல் தேவை இருக்கும்போது ஒருவர் சமரசத்திற்கு செல்வார் எனவே இடம் அளித்தல் சமரசம் செய்தல் மற்றும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இடம் அளித்தல் என்பது ஒரு பக்கம் மட்டும் நடப்பது சமரசம் செய்தல் இரண்டு பக்கமும் நடக்கும் அதாவது உத்தி என்னவென்றால் மோதல் மேலாண்மை உத்தி என்பது நிலைமையை சரியான முறையில் புரிந்துகொள்ளும் இடத்தில் பயன்படும் மனிதருக்கு அந்த நிலைமையை பற்றிய அறிவு இருக்கும் அதனால் அவர் தவிர்த்தல் அல்லது கூட்டு முயற்சி அல்லது பலதடவை பொதுவாக சொல்லப்படும் அதாவது இரண்டு கட்சிகளும் உயரிய சம்மதத்துடன் இரண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவர் ஆனால் இது சாத்தியமில்லை அதாவது இதுதான் சரியான நிலைமை மற்றும் அதனால்தான் மற்றும் ஒரு உத்தி அதாவது சமரச உத்தி மோதல் மேலாண்மையில் பரிந்துரைக்கப்படுகிறது எனவே அவர்களுடைய சமரசம் ஆனால் கூட்டு முயற்சி மற்றும் சமரசத்தில் ஒரு பெரிய சவால் என்னவென்றால் மோதலை தவிர்க்கும் நோக்குநிலை இரண்டு இருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் மட்டும் இருக்க முடியாது எனவே தவிர்த்தல் ஒரு பக்கம் இருந்து வரும்இடம் அளித்தல் ஒரு பக்கம் இருந்து வரும்போட்டியிடுவது ஒரு பக்கம் வரலாம் அல்லது இரண்டு பக்கம் வரலாம் இரண்டு பேரும் முடிவு செய்ய வேண்டும் நான் போட்டியிட போகிறேன் அடுத்த மனிதர் முடிவு செய்யலாம் அல்லது செய்யாமல் போகலாம் ஆனால் அடுத்த மனிதரும் முடிவு செய்யலாம் ஆனால் கூட்டு முயற்சி சமரசம் இவற்றில் இரண்டு கட்சிகளும் கட்டாயமாக மோதலை தவிர்க்க விரும்ப வேண்டும் அப்போதுதான் கூட்டு முயற்சி மற்றும் சமரசம்அதனால் எப்பொழுதெல்லாம் மோதல் மேலாண்மை உத்திகளை உபயோகப்படுத்தும் போது சில சமயம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் சில சமயம் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் எனவே அடுத்த நிலையில் அதாவது கற்றல் அதாவது நீங்கள் கற்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இருக்கலாம் ஒருகுறிப்பிட்ட தொழிலில் மோதல் மேலாண்மையின் குறிப்பிட்ட குழந்தை வேலை செய்யும்நிறுவன கலாச்சாரம் அந்த துடிப்பு ஒரு நிறுவனத்தின் துடிப்பு அதாவது ஒரு மோதல் நிறுவனத்தில் இருந்தால் அதுதான் சரியான உத்தி இது வேலை சூழலை பொறுத்து அமையும் வேலை கலாச்சாரம் இது இயற்கையாக மக்களை சார்ந்து இருக்கும் ஆனால் வேலை கலாச்சாரம் மற்றும் வேலை சூழல் நிறுவன கலாச்சாரம் மற்றும் வேலைச் சூழல் இதுதான் என்ன வகையான உத்தி என்பது ஆகும் எனவே நீங்கள் அனுபவத்தின் மூலம் இங்கு இருக்கிறீர்கள்நீங்கள் அதன் அதன்வழியே குறுக்கே வரும் போது அது எப்படி வேலை செய்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் அதனடிப்படையில் நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் பங்களிப்புகள் அதாவது நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அடுத்தவர்களிடம் சொல்லுவீர்கள் இப்படித்தான் மோதல் மேலாண்மை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில்வேலை செய்கிறது ஏனென்றால் நீங்கள் கற்று இருக்கிறீர்கள் அதை உபயோகப்படுத்திய பின் அது எப்படி வேலை செய்யும் என்று கற்றிருக்கிறீர்கள் நீங்கள் பங்களிக்கும் போது உங்களால் கட்ட மற்றும் நிலைநிறுத்த முடியும் ஏனென்றால் இந்த வகையான மோதல் மேலாண்மை உத்தி இப்படித்தான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் நெகிழ்வாகவும் மற்றும் தத்தெடுப்பதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட மோதல் தீர்மானம் பற்றி சந்தேகம் கொள்வீர்கள் பின்னர் கட்டுவது மற்றும் நிலைநிறுத்துவது அங்கு இருக்கும் எனவே நீங்கள் அந்த நிறுவனத்தில் நீண்ட காலம் தொடர்வீர்கள் மற்றும் மோதல் தீர்மானம் நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்க மாட்டீர்கள் மற்றும் கட்டுவது மற்றும் நிலைநிறுத்தல் அங்கு இருக்கும் இதில் சில காலம் கழித்து நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அது சரியா தவறா என்று மதிப்பீடு செய்வீர்கள் மற்றும் பின்னர் ஆமாம் அது சரி என்று கண்டுபிடித்தால் எனவே நீக்குவீர்கள் இதுதான் அடிப்படையில் வென்டி ரூத் மாதிரி வென்டி ரூத் தன்னுடைய அறிவு மேலாண்மை மாதிரியில் கொடுத்து இருப்பது என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட அறிவு மேலாண்மை செயல்முறைகளை பெற முற்படும்போது அதைப் பெற்று உபயோகித்து கற்று பங்களித்து கட்டி மற்றும் நிலை நிறுத்தி மதிப்பீடு செய்து மற்றும் நீக்குவது எனவே இங்கு இது தான் வழி என்று கண்டுபிடிப்பீர்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மனிதன் இந்த வழியில்தான் சரியான வகையான பயிற்சி நிரல்களுடன் வரமுடியும் எனவே அவருக்கு சரியான வகையான பயிற்சி நிரல் தரப்பட வேண்டும் அங்கு தான் இந்த இரண்டு அறிவு மேலாண்மை பயிற்சிகளுக்கு சென்று உபயோகித்து கற்று பங்களித்து கட்டி மற்றும் நிலைநிறுத்த மற்றும் அந்த வகையான பயிற்சி நிரல்கள் மோதல் மேலாண்மை என்று கண்டறிந்து ஒரு உதாரணத்திற்கு உருவாக்கினால் பின்னர் அவரால் அந்த குறிப்பிட்ட அறிவு நோக்கில் உருவாக்க முடியும் இப்பொழுது அடுத்தது தொழில்நுட்பத் திறன் அதாவது வேலை அறிவு திறன் எனவே குறிப்பிட்ட தொழில்நுட்ப திறனுக்காக பயிற்சி தரப்படலாம் அதாவது எந்த மாதிரி செயல்முறைகள் செயல்முறை அறிவு தரப்படலாம் மூன்றாவது சமுதாய திறன் ஹெச் ஆர் திறன் அதில் இருக்கும் இப்போது இங்கு சமுதாயத்துடன் இருப்பதைப் பார்ப்பீர்கள் ஒரு மனிதர் சக குழுவினருடன் எவ்வாறு வேலை செய்வார் முதலாளியுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார் சக ஊழியர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார் தன் மேலாளர்கள் உடன் எவ்வாறு தொடர்பு கொள்வார் ஒரு சிலர் உங்கள் வேலைக்கு இடையூறு தருவார்கள் அல்லது நமக்கு கீழ் உள்ளவர்களிடம் எவ்வாறு வேலை வாங்குவது மற்றும் இதற்கு சமுதாயத் திறன் தரும் பயிற்சி தேவை எனவே பலதடவை நாம் சமுதாய திறனின் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிஃட்லரின் மாதிரியின்படி ஒருவர் மூன்று கூறுகளின் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும் பிஃட்லர் மாதிரி என்ன சொல்கிறது என்றால் உங்கள் உறவுகள் என்ன என்ன மாதிரியான வேலை மற்றும் நீங்கள் எந்த வகையான நிலையில் இருக்கிறீர்கள் மற்றும் அங்கு 8 நிலைமைகள் உள்ளன மற்றும் தலைமை பற்றிய இந்த பயிற்சி நிரலில் அதுபற்றி நான் மேலும் விவாதிக்கிறேன் பின்னர் இந்த விஷயத்தில் நீங்கள் ஆமாம் அங்கு சமுதாய திறன் இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் எனவே ஒருவர் இந்த குறிப்பிட்ட சமுதாய திறனைகளை தத்தெடுக்க முடிந்தால் அவரால் இந்த வகையான நடத்தையை பணியிடத்தில் செய்து காட்ட முடியும் மற்றும் அது ஏற்றுக் கொள்ளப்பட்டால் மற்றும் நிறுவன கலாச்சாரத்துடன் ஒத்துப் போனால் அவரால் வளர முடியும் அவர் அந்தப்புலத்தில் உயர்வார் நான்காவது நுட்பம் பல நுட்பங்கள் உள்ளன பயிற்சியில் உபயோகப்படுத்தப்படுகின்றன அந்தத் நுட்பங்கள் உண்மையில் நுட்பங்கள் மற்றும் கருவிகள் அதாவது என்ன வகையான நுட்பங்கள் மற்றும் கருவிகள் அங்கு உள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட பாடத்தின் அதுதான் முக்கிய பகுதி எங்கு நான் உண்மையில் பயிற்சி நிரலை நடத்துவேன் மற்றும் உங்களுக்கு செய்து காட்டுவேன் அப்படிதான் குறிப்பிட்ட பயிற்சி நிரல் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நடத்தப்பட வேண்டும் இப்பொழுது நாம் பயிற்சி மற்றும் வளர்ச்சி இவற்றின் தேவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் மக்கள் ஏன் பயிற்சி நிரலில் பங்கேற்க வேண்டும் முதல் மற்றும் முதன்மையாக பொது அறிவாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் செயல் திறன் மேம்படுத்துவதுமற்றும் செயல்திறன் மேம்படுத்துவது என்றால் என்ன தயவுசெய்து அதை குறிக்கோளுடன் இணைத்துப் பாருங்கள் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை பற்றி பேசும் போது அது செயல்திறன் மேம்படுத்துதல் உடன் எவ்வாறு இணையும் குறிக்கோள் என்றால் என்ன குறிக்கோள் என்பது அவசியம் பதவி உயர்வாக இருக்க வேண்டும் என்பதில்லை அங்கீகாரம் ஒரு குறிக்கோளாக இருக்கலாம் அதாவது நீங்கள் என்ன வேலை செய்தாலும் இந்த வேலை மிக அற்புதமாக செய்யப்பட்டிருக்கிறது மிஸ்டர் எக்ஸ்Mr X என்று சொல்வார்கள் எனவே இந்த விஷயத்தில் இந்த பயிற்சி நிரல் உங்கள் செயல்திறனை மேம்படுத்த உதவ வேண்டும் மற்றும் பின்னர் செயல் திறன் மேம்பாடு இருந்தால் பின்னர் அது குறிக்கோளை அடைவதற்கு கொண்டு செல்லும் இரண்டாவது நீங்கள் அடிப்படையில் பயிற்சி பற்றி பேசும்போது எனவே நாம் திறன் புதுப்பித்தல் பற்றி பேசுகிறோம் மற்றும் புதுப்பித்தல் அங்கிருந்தால் கண்டிப்பாக அந்த மனிதர் அங்கு வர விரும்புவார் உதாரணத்திற்கு யாராவது ஒரு குறிப்பிட்ட மென்பொருளை பயன்படுத்த விரும்பினால் பின்னர் அவர் அந்த பயிற்சி நிரலுக்கு வரலாம் அந்த குறிப்பிட்ட மென்பொருளை உபயோகிக்கலாம் மற்றும் பின்னர் அந்தக் குறிப்பிட்ட மென்பொருளை பயன்படுத்தி திறன் புதுப்பிக்க படலாம் அந்தக் குறிப்பிட்ட மென்பொருளை எப்படி கையாள்வது அந்தக் கட்டளைகள் எப்படி உபயோகிக்க வேண்டும் அல்லது இயந்திரங்கள் விஷயத்தில் பின்னர் அந்த இயந்திரம் எப்படி உபயோகிக்க வேண்டும் ஏதாவது இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்களை வாங்கி இருந்தால் புது இயந்திரம் அங்கு இருந்தால் மற்றும் அந்த விஷயத்தில் எந்தவிதமான திறன் அங்கு தேவை மற்றும் திறன் புதுப்பித்தல் அந்த குறிப்பிட்ட மனிதரால் செய்யப்படவேண்டும் எனவே இது திறன் புதுப்பித்தல் விஷயத்தில் மிக மிக முக்கியம் பின்னர் நிறுவனத்திற்கு பல பிரச்சினைகள் உள்ளன அந்த பிரச்சனைகள் தொழில்நுட்பம் பக்கம் ஹெச் ஆர் பக்கம் அல்லது வணிக சூழல் பக்கம் அல்லது சமுதாயம் பக்கம் அல்லது சூழல் பக்கம் இருக்கலாம் எனவே இப்பொழுதெல்லாம் அதிக கவனம் தேவையாக உள்ளது அதாவது தொழில்கள் சூழலை நோக்கி பங்களிக்க வேண்டும் மற்றும் அவை சூழலை மாசுபடுத்த கூடாது எனவே இதுவே சட்டப்பூர்வ அடிப்படையில் பிரச்சினையாக இருக்கலாம் சட்டபூர்வ பக்கம் பல பிரச்சினைகள் உள்ளன பின்னர் நிறுவனங்கள் இந்த விஷயத்தில் பின்தங்கி இருந்தால் இந்த வகையான பயிற்சி நிரல்கள் தரப்பட வேண்டும் தொழிலாளர் சட்டம் ஆக இருக்கலாம் தொழிற்சாலைகள் செயலாக இருக்கலாம் தொழிற்சாலை தகராறு செயலாக இருக்கலாம் போனஸ் கட்டண செயலாக இருக்கலாம் ஊதியம் மற்றும் இழப்பீடு செயலாக இருக்கலாம் தொழிலாளர் ஈட்டுறுதியாக இருக்கலாம் வைப்பு நிதி செயலாக இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்அதாவது நீங்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கலாம் நிறுவன பிரச்சனைகள் உள்ளன மற்றும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவேண்டும் மற்றும் அதற்காக இந்த வகையான பயிற்சி மற்றும் வளர்ச்சி நிரல்கள் இங்கு இருக்க வேண்டும் ஐ ஆர் தொழில்துறை உறவுகள் இவற்றில் பயிற்சி நிரல்கள் இருக்கலாம் ஏனென்றால் மாருதி மற்றும் ஹோண்டா போன்ற வழக்குகளில் தொழில்துறை உறவுகள் மீண்டும் வெளிப்பட்டுள்ளன எனவே நம் நாட்களில் இருந்து இப்போது வரை மேலும் மேலும் எச் ஆர் டி யில் கவனம் எழுந்துள்ளது சாத்தியமான விஷயங்களில் மேலும் மேலும் கவனம் உள்ளது ஏனென்றால் ஐ டி தொழில்கள் சேவை தொழில்கள் அதிக ஆதிக்கம் செய்கின்றன இந்த விஷயத்தில் நிறுவன பிரச்சனைகள் வேறுமாதிரி தன்மையுடையன எனவே அந்த வகையான பயிற்சி நிரல்கள் நடத்தப்பட வேண்டும் பின்னர் புது தொழிலாளர்கள் நோக்குநிலை மிக மிக முக்கியம் இப்பொழுது நீங்கள் சில நிறுவனங்களில் நோக்குநிலை நிரல்கள் மூன்று மாதம் வரை நடப்பதை பார்க்கிறீர்கள் சில நிறுவனங்களில் மூன்று நாட்கள் நடக்கும் மற்றும் சில நிறுவனங்களில் மூன்று மணி நேரம் மட்டும் நடக்கும் மற்றும் அடுத்த நாளிலிருந்தே நீங்கள் வேலையை செய்ய தொடங்கி விடுவீர்கள் எனவே இந்த விஷயத்தில் என்ன முக்கியம் என்றால் இந்த நோக்கு நிலை நிரல் எங்கு பிரபலமாக இருக்கிறதோ இந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நோக்கு நிலை நிரலுக்கு முறையாக செல்ல வேண்டும் என்று கருதப்படுகிறார்கள் மற்றும் இந்த தொழிலாளர்கள் புதிதாக இருக்கும் தொழிலாளர்கள் யார் செல்கிறார்களோ நிறுவனத்தைப் பற்றி புரிந்து கொள்கிறார்கள் கலாச்சாரத்தை புரிந்து கொள்கிறார்கள் நான் ஸ்ரீராமில் இருந்தபோது 92 முதல் 95 சமயத்தில் ஒரு வெற்றி நோக்கு நிலை நிரல் அங்கு மிகவும் பிரபலம் மற்றும் தொழிலாளர்கள் ஸ்ரீராம் குரூப் பற்றி தெரிந்துகொள்ள வேண்டும் என்று கருதப்பட்டார்கள் மற்றும் அந்த வேறு சகோதரி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனத்தின் கலாச்சாரம் மற்றும் அவர்களிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அதுதான் நிறுவன குடியுரிமை நடத்தை என்ன மாதிரியான ஓசிபி புது தொழிலாளர் நோக்கு நிலையாக அங்கு உள்ளன என்று நடத்தப்பட வேண்டும் அடுத்து பதவி உயர்வுக்கான தயாரிப்பு அதாவது நிரல்கள் அடுத்த நிலை வேலைக்காக தரப்படுகின்றன மற்றும் இந்த விஷயத்தில் அந்த குறிப்பிட்ட நிலைக்கு நீங்கள் தகுதியானால் ஒரு சாதாரண உதாரணத்திற்கு முடிவு செய்யும் செயல்முறை எவ்வாறு சரியான முடிவுகளை எடுப்பது சரி எனவே உயர்ந்த நிலைக்கு அது தேவைப்படும் அதாவது பொறுப்புக்கூறல் அதிகமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களது பொறுப்பாக இருக்கும் எனவே இந்த பதவி உயர்வுக்காக இந்த குறிப்பிட்ட தயாரிப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டி இருக்கும் மற்றும் அந்த முக்கியமான முடிவுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் பயிற்சி நிரலின் நோக்குநிலை என்ன மற்றும் பயிற்சி நிரலின் நோக்கம் என்ன என்பது மிக முக்கியம் செயல் திறன் மேம்படுத்துதல் என்றால் அது திறன் புதுப்பித்தல் நிறுவன பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் புது தொழிலாளர்கள் நோக்குநிலை மற்றும் பதவி உயர்வுக்கான தயாரிப்பு இவையெல்லாம் நோக்கமாக கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் இப்போது ஒரு நிறுவனத்தின் பயிற்சி வளர்ச்சி பற்றிய ஹெச் ஆர் எம் அணுகுமுறை பத்தி பேசுவோம் ஒரு நிறுவனத்தில் பயிற்சி மற்றும் வளர்ச்சி அணுகுமுறைகள் என்ன இப்பொழுது நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் நாம் மனித மூலதனம் அணுகுமுறை அதாவது பயிற்சி என்பது ஒரு ஹெச் ஆர் முதலீடு அது அதிக உற்பத்தித் திறன் ஆக நமக்கு திரும்பத் தரும் இப்பொழுதெல்லாம் மனித மூலதனம் பற்றி பேசுகிறோமோ மனித மூலதனம் என்பது ஒரு நிறுவனத்தின் மனித சக்தியை பற்றி விரிவாக புரிந்து கொள்வதற்கான வழி மூலதனம் என்பதும் வார்த்தை அதை நம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதாவது மனித சக்தி இருந்தால் இந்த மனித சக்தி என்ற முதலீடுக்கு என்ன திரும்ப கிடைக்கும் மற்றும் யாரால் படைப்புகளை தர முடியும் யாரால் புது செயல்முறைகளை தரமுடியும் யாரால் படைப்புகள் மற்றும் சிறந்த செயல்திறன் சூழலை தரமுடியும் இந்த வகையான தொழிலாளர்கள் மனித மூலதனம் ஆவர் நீங்கள் வழக்கமான மற்றும் பராமரிப்பு வேலையை செய்வதால் நீங்கள் மனித சக்தி என்பதில்லை அல்லது நீங்கள் மனித வளம் ஆனால் மனித வளத்திலிருந்து மனித மூலதனத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் எனவே மனித வளம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய தேவைப்படுகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு நீங்கள் மதிப்பு சேர்ப்பீர்களானால் நீங்கள் மனித மூலதனத்தை வணங்குகிறீர்கள் ஏனென்றால் என்ன முதலீடாக இருந்தாலும் சம்பளம் அதேதான் நேரம் அதேதான் ஆனால் திரும்ப கிடைப்பது இந்த குறிப்பிட்ட மனித சக்தி மனித வளத்தி டமிருந்து நாம் எதிர்பார்த்ததைவிட மிக அதிகம் மற்றும் இந்த விஷயத்தில் உற்பத்தித் திறன் அதிகம் இருக்கிறது அதனால் உற்பத்தித் திறன் அதிகம் இருக்கிறது வேலை சூழல் உருவாக்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கும் அடைகிறார்கள் அதனால் இது அளவு விதிமுறை மட்டுமல்ல தரம் விதிமுறையும் இருக்கும் இந்த அளவீட்டியலும் நீங்கள் மனித மூலதனம் படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதை பார்ப்பீர்கள் மனித மூலதன படைப்பு பல பரிமாணங்கள் கொண்டுள்ளது மற்றும் அதைப் பற்றி பின்னர் விவாதிக்கலாம் உத்தி கட்டமைப்பு இது மற்றுமொரு முக்கியமான அம்சமாகும் பயிற்சியின் விளைவுகளால் இந்த அளவுகளை உருவாக்குதல் மற்றும் தொழிலாளர்களின் தனித்துவமான திறன்கள் மற்றும் போட்டியாளர்களை விட மேம்பட்டவை எனவே இந்த உத்திகள் கட்டமைப்பு மிக மிக முக்கியம் இந்த அளவுகள் எவை மற்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான திறன்கள் எவை எனவே ஒரு நிறுவனத்தின் பயிற்சி மற்றும் வளர்ச்சி ஹெச் ஆர் எம் அணுகுமுறை முக்கியமாக திறன்களை புதுப்பித்தல் ஏனென்றால் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இந்தத் திறன்கள் இப்பொழுது தொடர்புள்ளதாக இருக்காது மற்றும் நீங்கள் இந்த தொடர்புள்ள செயல்முறைகளை செய்ய விரும்பினால் பின்னர் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அந்த திறன்களை மீண்டும் வரையறுக்கப்பட வேண்டும் திறன்களை வரையறுக்கும்போது உத்தி கட்டமைப்புக்கு அளவீடு தேவை என்பதை பார்ப்பீர்கள் உத்திகள் சமீபத்திய திறனுக்கான சூழலில் செய்யப்பட வேண்டும் மற்றும் திறன்கள் அதாவது எதிர்காலத்தில் தேவையான திறன்கள் தொழிலாளர்களின் தனித்துவமான மற்றும் போட்டியாளர்களை விட மேம்படுத்தப்பட்ட திறன்கள் போட்டியாளர்கள் அவர்கள் அதை செயல்படுத்தும் முன் நமது பயிற்சி மற்றும் வளர்ச்சி நிரல் அந்த குறிப்பிட்ட தேவையை கடந்து வந்து முதலில் செயல்படுத்த வேண்டும் எனவே இதுதான் நிறுவனத்தின் போட்டி நன்மைக்கு இட்டுச் செல்லும் உத்தி கட்டமைப்பு மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் அது மேல் மேலாண்மை அவர்களால் முடிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் மேல் மேலாண்மையாளர்களுக்கு குறிப்பிட்ட தொலைநோக்கு இருக்கவேண்டும் அதாவது குறைந்தது அடுத்த ஐந்து வருடத்திற்கு எந்தவிதமான உத்திகளில் நாம் வேலை செய்ய விரும்புகிறோம் மற்றும் என்னவிதமான திறன்கள் தேவையாக இருக்கும் எனவே இது முன்கூட்டியே அறிந்து இருக்கும் மற்றும் முன்கூட்டியே அறிந்து இருந்தால் பின்னர் அந்த நிறுவனம் அதிக போட்டித் தன்மை உடையதாக இருக்கும் பின்னர் தற்செயல் அணுகுமுறை தற்செயல் ஒரு நிறுவனத்தின் வணிக உத்தி மற்றும் பயிற்சி இடையே தொடர்பை சார்ந்து இருக்கும் எனவே நாம் என்ன பேசியிருந்தாலும் எனவே நாம் வணிக உத்தி மற்றும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி செயல்முறைகள் இவற்றை இணைக்க விரும்புகிறோம் மற்றும் இந்த விஷயத்தில் வணிக உத்தி வகை ஒரு பாதுகாவலர் மற்றும் அதன் பண்புகள் பற்றி பேசும் பண்புகள் ஹெச் ஆர் எம் தேவைகள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி செயல்முறைகள் இவை பற்றி நாம் பேசுவோம் பாதுகாவலர் வகை உத்தி மலிவான விலை மற்றும் அதிக தரம் மற்றும் நிலையான சூழல் இவற்றின் அடிப்படையில் போட்டியிடும் எனவே இது அடிப்படை அதாவது ஒருவர் மலிவான விலை அடிப்படையில் போட்டியிட வேண்டும் இயற்கையிலேயே நாம் ஒரு வாடிக்கையாளர் தரவுத்தளம் அமைக்க விரும்பினால் மற்றும் அதிக தரம் அதாவது என்ன வகையான தரம் தேவைப்படுகிறது மற்றும் கண்டிப்பாக அந்தப் பொருள் அதிக தரத்துடன் மலிவான விலையில் இருந்தால் பின்னர் அது நீண்ட காலத்திற்கு நிலையான சூழலில் அது திரவ சூழலாக இருந்தால் பின்னர் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பாதுகாவலர் வகையான வணிக உத்தி இங்கு வேலை செய்யாது எனவே பண்புகள் என்னவாக இருக்க வேண்டும் பொருள் வரிசை வரையறுக்கப்பட்டு தொழில்நுட்பத் தரம் வலியுறுத்தப்பட்டு நீண்டகால முன்னோக்குடன் செயல்பாட்டில் கட்டமைப்பு தொழிலாளர் பிரிவு எனவே இந்த பண்புகள் எல்லாம் குறிப்பிட்ட வணிக உத்திகளுடன் ஒத்துப்போக வேண்டும் எனவே என்ன வகையான ஹச் ஆர் எம் தேவை இங்கு இருக்கும் இப்போது பயிற்சி மற்றும் வளர்ச்சியின் பங்கு இங்கு வரும் சிறப்பு திறன்கள் ஹச் ஆர் எம் தேவை சிறப்பு திறன்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உத்திகள் எதுவாக இருந்தாலும் வணிக உத்தி இங்கு இருக்கும் உற்பத்தி மற்றும் நிதி செயல்பாடுகள் வலியுறுத்தப்படுகின்றன ஏனென்றால் நிதி உதவி இல்லாமல் நீங்கள் இந்த உத்தியை தத்தெடுக்க முடியாது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தேவையை கட்டக்கூடிய திறன் எனவே இந்த விஷயத்தில் உற்பத்தி மற்றும் நிதி செயல்பாடுகள் மிக மிக முக்கியம் ஆகின்றன மற்றும் போட்டி உத்திகள் அடிப்படையில் பண்புகள் எதுவாயினும் திறன் கட்டுதல் இருக்கும் நாம் திறன்களை கட்ட வேண்டும் திறன்களை கட்டுவது பற்றி நாம் பேசும்போது பணியாளர்கள் மற்றும் பயிற்சி செயல்முறைகள் மிக முக்கியமாகிறது திறன் வகை பணியாளர்களில் மற்றும் பயிற்சி செயல்முறைகளில் திறன் வகை பணியாளர் மற்றும் குறுகிய திறன்களுக்கு பயிற்சி எனவே குறிப்பிட்ட திறன்கள் இவை தேவை ஏனென்றால் நீங்கள் மலிவான விலைக்கு செல்லும்போது நீங்கள் அதிக தரத்திற்கு செல்லும்போது பின்னர் கண்டிப்பாக உங்கள் சிறப்பு திறன்கள் குறுகளாகும் எனவே அது தெளிவற்று இருக்காது நீங்கள் குறிப்பிட்ட பாதுகாவலர் வணிக உத்திகளை உருவாக்க விரும்பினால் நீங்கள் தான் பணியாளர் உங்களுக்கு குறுகிய திறன்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் குறுகிய திறன்கள் மிக குறிப்பிட்ட திறன்கள் குறிப்பாக சொல்வது உங்கள் தேவைக்கேற்ப அதிக செயல் திறனை இது காட்டுகிறது திறன் படிப்பு எது உள்ளிருக்கும் பணியாளர்கள் மற்றும் உள்ளிருப்பு பயிற்சி மற்றும் அதனால் அது ஒரு நிறுவனத்தின் உள்ளிருக்கும் பொருள் மற்றும் குறிப்பாக நாம் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பை மலிவான விலையில் உருவாக்குகிறோம் நான் உள்ளிருக்கும் பணியாளர்கள் மற்றும் உள்ளிருப்பு பயிற்சி இவற்றுக்கு செல்கிறோம் நாம் இப்போது அடுத்த உத்தியை எடுக்க விரும்புகிறேன் அதுதான் வருங்கால உத்தி நீங்கள் எப்போது வருங்கால உத்தி பற்றி பேச விரும்பினாலும் புது சந்தை மற்றும் புது தயாரிப்புகள்நிலையற்ற சூழல் இவற்றின் அடிப்படையில் போட்டியிட வேண்டும் இப்பொழுது ஒப்பிட்டுப் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நிலையான சூழல் இருப்பதை பார்க்கிறீர்கள் மற்றும் இங்கு நாம் நிலையற்ற சூழலைப் பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் புது சந்தை மற்றும் புது தயாரிப்புகள் இங்கு உள்ளன அங்கு மலிவான விலை மற்றும் உயர்ந்த தரமான தயாரிப்புகள் இருந்தன எனவே அவை ஏற்கனவே இருக்கின்றன ஆனால் இங்கு இது முற்றிலும் புதிய நிலைமை ஆகும் இப்போது பண்புகள் எதுவாக இருக்கும் நிறுவனத்தின் பண்புகள் மாறுபட்ட தயாரிப்பு வகைகள் வலியுறுத்தப்பட்ட தயாரிப்பு கண்டுபிடிப்புகள் விரைவான வளர்ச்சி பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு பிரிக்கப்பட்ட கட்டமைப்பு எனவே இந்த விஷயத்தில் பாதுகாவலர் பண்புகளை ஒப்பிடும்போது இங்கு பண்புகள் முற்றிலும் மாறுபட்டிருக்கும் பாதுகாவலர் உத்தியில் தொழிலாளர் பிரிவு செயல்பாடுகள் கட்டமைப்பு பற்றி பேசுகிறார்கள் நாம் இங்கு பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு மற்றும் பிரிக்கப்பட்ட கட்டமைப்பு அசுர வளர்ச்சி வெற்றியைப் பற்றி பேசுகிறோம் மேலும் நீண்டகால வருங்கால உத்திகள் பற்றியும் பார்க்கிறோம் ஆனால் இங்கு விரைவான வளர்ச்சி இருக்கிறது இதுதான் பண்பு என்றால் பின்னர் நாம் ஹெச் ஆர் எம் தேவைகளுக்கு செல்ல வேண்டும் ஹச் ஆர் எம் தேவைகள் என்ன ஹச் ஆர் எம் தேவைகள் நெகிழ்வான திறன்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் அல்லது விற்பனை அல்லது ஆய்வு மற்றும் வளர்ச்சி இவற்றின் மேல் வலியுறுத்தல் எனவே நாம் சிறப்பு திறன்கள் கொண்டு நெகிழ்வு திறன்களை வைத்து திறன் வகைகளும் வேறுபடும் எனவே சிறப்பு திறனில் இருந்து நெகிழ்வு திறன் பாதுகாவலர் உத்தியில் இருந்து வருங்கால உத்திமுற்றிலுமாக காட்சி வேறுபடுகிறது அதற்கு பதிலாக வேறுபடுகிறது இந்த விஷயத்தில் திறன் நெகிழ்வு மற்றும் வலியுறுத்தல் என்னவாக இருக்கும் இங்கு வலியுறுத்தல் உற்பத்தி மற்றும் நிதி இங்கு வலியுறுத்தல்சந்தைப்படுத்தல் விற்பனை மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி எனவே இந்த குறிப்பிட்ட ஹச் ஆர் எம் தேவைகளில் நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட அணுகுமுறை பார்ப்பீர்கள்எனவே இதுதான் நிலைமை என்றால் மற்றும் வணிகத்தின் தன்மை மற்றும் உத்தியின் நடை பின்னர் கண்டிப்பாக ஹச் ஆர் எம் தேவைகள் தக்க வேறுவிதமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஏற்கனவே இருந்தால் ஏனென்றால் இது நீண்ட காலம் இது நீண்ட கால முன்னோக்கு எனவே இங்கு நீண்ட கால முன்னோக்கு எனவே நீங்கள் திறன்களை கட்ட வேண்டும் ஆனால் இது விரைவான வளர்ச்சி மற்றும் விரைவான வளர்ச்சி என்றால் நீங்கள் திறன்களை வாங்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் ஹச் ஆர் எம் தேவைகள் முற்றிலும் மாறுபட்டு இருப்பதை பார்த்தீர்கள் எனவே வணிக உத்திகள் மற்றும் பயிற்சி நிரல்களை உருவாக்குதல் மற்றும் பயிற்சி வகைகள் இவையெல்லாம் முற்றிலும் நீங்கள் என்ன வகையான உத்தி உங்கள் நிறுவனம் தத்தெடுக்க போகிறது என்பதைப் பொருத்து இருக்கும் நிறுவனம் நீண்ட காலத்திற்கு சென்றால் பின்னர் திறன் வகை மற்றும் பயிற்சி செயல்முறைகள் வேறுபடும் ஆனால் நிறுவனம் விரைவான வளர்ச்சிக்கு சென்றால் இந்த விஷயத்தில் திறன் வகை பணியாளர்கள் மற்றும் பரந்த திறனுக்காக பயிற்சி தேவைப்படும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி செயல்முறைகளை ஒப்பிடும்போது இங்கு குறுகிய திறன் இருக்காது பணியாளர்கள் மற்றும் வணிக உத்தியை ஒப்பிடும் போது இது பொருந்தாது எனவே என்ன தேவைப்படுகிறது குறுகிய திறன்களில் இருந்து பரந்த திறன்கள் இந்த விஷயத்தில் திறன் வகை முற்றிலும் மாறுபடுகிறது அதனால் என்ன வகையான பயிற்சி நிரல்கள் அங்கு இருக்கும் வெளியிலிருந்து பணியாளர்கள் அங்கு இருப்பார்கள் வெளி பணியாளர்கள் ஆலோசகர்கள் மற்றும் அவுட்சோர்ஸ் அதிகம் இருக்கும் மற்றும் இந்த வகையான குறிப்பிட்ட உத்திகள் அதிக பிரபலமாகும் மற்றும் வெளிப்புற பயிற்சி இது தேவைப்படும்போது பணியாளர்கள் வெளிப்புற பயிற்சிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அல்லது வெளிப்புற பயிற்சி அளிப்பவர்கள் அழைக்கப்படுவார்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் வணிக உத்தி மற்றும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி செயல்முறைகள் இவற்றின் இடையே என்ன இணைப்பு கொண்டு வந்தாலும் அது மிக மிக முக்கியமாகிறது எனவே உங்களது இணைப்புகள் எதுவென்று கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் என்ன வகையான பயிற்சி செயல்முறைகள் நீங்கள் தத்தெடுக்க போகிறீர்கள் நீங்கள் இந்த வகையான தொடர்புகளை தத்தெடுக்க முடிந்தால் நிறுவனத்தில் ஒட்டுமொத்த வணிக உத்திகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன வகையான பயிற்சியை கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் மற்றும் என்னவகையான திறன் வகை மற்றும் இதன் மூலம் அது பாதுகாவலர் முறையா அல்லது வருங்கால முறையா என்று முடிவு செய்ய வேண்டும் எனவே நாம் பயிற்சி வகைகளுடன் செல்வோம் பல வகையான பயிற்சிகள் உள்ளன திறன் பயிற்சி இதில் குறிப்பிட்ட அடிப்படை திறன்கள் ஆன படித்தல் எழுதும் திறன் கணினி திறன் பேசும் திறன் கேட்கும் பிரச்சனைகள் தீர்க்கும் திறன்கள் இப்படி பல அடங்கியுள்ளன இவையெல்லாம் நான் முதல் ஸ்லைடில் குறிப்பிட்டதுபோல் கற்றுத்தரப்படுகின்றன அதாவது எந்த திறனாக இருந்தாலும் அந்த திறன்கள் அதிகம் அதிகம் இருக்கும் மற்றும் அந்த குறிப்பிட்ட வகை திறன்கள் அதாவது அறிவுத்திறன் மற்றும் தொழில்நுட்பத் திறன் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் இவையெல்லாம் மிக மிக முக்கியம் நான் குறிப்பிட்டது போல் இங்கு நடுநிலை மேலாண்மை மற்றும் உயர் மேலாண்மை சில சமயம் பராமரிப்பு நிலையில் உள்ளவர்கள் எனவே புதுப்பித்தல் பயிற்சி அவசியம் குறுகியகால பாடங்களில் கவனம் தேவை சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் தத்தம் புலங்களில் முன்னேற்றங்கள் இவற்றை பற்றி தொழிலாளர்கள் கற்றுக்கொள்ள உதவும் எனவே இந்த வகையான புதுப்பித்தல் பயிற்சிகள் சமீபத்திய முன்னேற்றங்களை தொழிலாளர்கள் கற்றுக்கொள்ள உதவும் மற்றும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட புலத்தில் நீண்டகாலமாக வேலை செய்கிறார்கள் எனவே இது கண்டிப்பாக செழிப்பான அறிவு அடிப்படை இங்கு இருக்கும் ஆனால் நிகழ்கால சவால்களையும் பார்க்கும்போது அதை புதுப்பிக்க வேண்டும் மற்றும் புது செயல்முறை செயல்முறைக்கு அங்கு தேவைகள் இருக்கும் மற்றும் புது செயல்முறைகள் என்ன இதை தொடர்பில் சொல்லவேண்டும் அதற்கு புதுப்பித்தல் பயிற்சி நன்கு வேலை செய்யும் பின்னர் செயல்பாட்டு பயிற்சி இருக்கும் இது தொழிலாளர்களை அவர்களுக்கு தரப்பட்ட பணியைத் தவிர மற்ற புலங்களில் செயல்முறையை தெரிந்துகொள்ள உதவும் ஏனென்றால் இப்போதெல்லாம் சிறப்பு என்று எதுவும் இல்லை எனவே ஒரு நிறுவனத்தில் என்ன தேவை இருந்தாலும் நிறுவனம் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் மற்றும் உங்களுக்கு அந்த சாத்தியம் உள்ளதா என்று பார்க்கும் முந்தைய மாதிரியில் நாம் சாத்தியமான மதிப்பீடு பற்றி விவாதிப்போம் எனவே சாத்தியமான மதிப்பீடு இருந்தால் குறுக்கு செயல்பாட்டு பயிற்சியை விட அது போதும் மற்றும் கண்டிப்பாக இந்த வகையான பயிற்சி கொடுக்கப்படும் போது மற்றும் ஒருவர் வேறொரு புலத்தில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் அணி பயிற்சியில் கடைசியாக மற்றும் அணி பயிற்சியை பற்றி நாம் பேசும்போது இது அணி உறுப்பினர்கள் எவ்வாறு தங்களுக்குள் தொடர்பு கொள்ள வேண்டும் அணியில் வேலை செய்யும்போது மற்றும் அவர்கள் முன்னோக்கிச் செல்வதற்கு எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் முரண்பாடான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு கையாள வேண்டும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் கூட்டு ஞானம் பயன்படுத்தி எவ்வாறு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வகையான பிரச்சனைகள் இருந்தால் பின்னர் கண்டிப்பாக அணி பயிற்சியில் விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும் எனவே பயிற்சி வகைகள்திறன் சார்ந்து புதுப்பித்தல் பயிற்சி சார்ந்து குறுக்கு செயல்பாட்டு பயிற்சி மற்றும் அணி பயிற்சி இவையெல்லாம் இருக்கலாம் இவையெல்லாம் பல வகையான பயிற்சிகள் இவை வணிக உத்தியை அடிப்படையாகக் கொண்டு முடிவு செய்யப்படுகின்றன ஒரு நிறுவனத்தின் தேவை மற்றும் மனித சக்தி தேவை ஏற்கனவே உள்ளது மனிதவளம் அந்தக் குறிப்பிட்ட நிறுவனத்தில் உள்ளது எனவே இவை பயிற்சி வகைகள் பற்றியன மற்றும் பயிற்சி நிரலை வடிவமைப்பது பற்றியது ஆகும்